வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடத்திட்டத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நான் இந்த பாடத்திட்டத்தை என் எல் மூக் மூலம் வழங்குகிறேன் நாம் மூன்றாவது வாரத்தில் இருக்கிறோம் இது முதல் தொகுதி ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தால் நாம் பன்னிரண்டு விரிவுரைகளை முடித்துவிட்டோம் இது பதிமூன்றாவது விரிவுரை இந்த வாரம் உங்களுக்கு மற்றொரு சுவாரஸ்யமான உற்சாகமான வாரமாக இருக்கப்போகிறது ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நான் கதைகளைச் சொல்ல விரும்புகிறேன் இந்த வாரம் உங்களுக்கு மேலும் கதைகளைச் சொல்லப் போகிறேன் காரணம் என்னவென்றால் கதைகள் சில கருத்துக்களை மிகவும் தெளிவாக புரிந்துகொள்ள வைக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவற்றை நீங்கள் தெளிவாகப் புரிந்துகொள்ள வைப்பது மட்டுமல்லாமல் அவற்றை அவ்வளவு எளிதில் மறக்கவும் செய்யாது அதனால்தான் நான் சில சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகளைப் பயன்படுத்தப் போகிறேன் இப்போது இந்த வாரத்தின் தலைப்பு என்ன இந்த வாரம் தொடக்கத்தில் நாம் பழக்கங்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் பின்னர் குறைந்தது மூன்று விரிவுரைகளில் நான் பழக்கவழக்கங்களின் அடிப்படை கருத்தாக்கங்களில் கவனம் செலுத்தப் போகிறேன் பின்னர் நான் அதைத் தொடர விரும்புகிறேன் கெட்ட பழக்கங்களை எப்படி தவிர்ப்பது அல்லது எப்படி நிறுத்துவது பின்னர் நல்ல பழக்கங்களை எப்படி வளர்ப்பது இப்போது வழக்கம் போல் நான் இந்த வார விரிவுரையைத் தொடங்குவதற்கு முன்பு கடந்த வாரத்தின் கடைசி விரிவுரைக்கு விரைவாகச் செல்வோம் பின்னர் கடந்த வாரத்தில் நான் என்ன விவாதித்தேன் என்பதை அடையாளம் காண முயற்சிப்போம் கடந்த வாரம் நாம் மன அழுத்தத்தில் கவனம் செலுத்தினோம் பின்னர் நான் உங்கள் மனதில் பின்வருவதை பதிக்க முயற்சிக்கிறேன் மன அழுத்தக் கட்டுப்பாடு என்பது நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மென்மையான திறனாகும் மேலும் இது உங்களுக்கு மிகவும் தேவையானவராக மாற்றும் தனிப்பட்ட அல்லது தொழில்முறை வெற்றியில் பின்னர் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது குறித்த சில பரிந்துரைகளையும் உதவிக்குறிப்புகளையும் உங்களுக்கு வழங்குவதை பற்றி கூறினேன் ஒட்டுமொத்தமாக நான் உங்களுக்குச் கூறியது மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்துவதற்காக எனவே நீங்கள் சில விஷயங்களைச் செய்ய வேண்டும் பின்னர் நான் உங்களுக்கு சில உதவிக்குறிப்புகளைக் கொடுத்தேன் நீங்கள் ஏன் அதைச் செய்ய வேண்டும் அடிப்படையில் நீங்கள் உங்களை வலுப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறீர்கள் இறுதியில் அது உங்களுக்கானது சண்டையிடுவதற்கோ அல்லது மற்றவர்களுடன் எப்படி சண்டையிட்டு பின்னர் மோதல்களைத் தீர்ப்பது என்பதைக் கற்றுக்கொள்வதற்கோ அல்ல பின்னர் உங்கள் மன அழுத்தத்தைக் குறைப்பது அது உங்களைப் பற்றியது பின்னர் அது சரியான நேரத்தில் வேலைகளை முடிக்கவும் உதவுகிறது புதிய வேலைகளுக்கு நேரத்தை உருவாக்குவதற்கும் அல்லது குடும்பம் அல்லது நண்பர்களுடன் ஓய்வெடுக்கவும் உதவுகிறது நீங்கள் கட்டுப்படுத்தும்போது மன அழுத்தத்தை உடைப்பது அல்லது மன அழுத்தத்தைக் கொல்வது போன்ற வார்த்தையைப் பயன்படுத்த நான் விரும்பவில்லை ஆனால் நீங்கள் ஆள்கிறீர்கள் நீங்கள் மிதமாக இருக்கிறீர்கள் நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் உங்கள் மன அழுத்தத்திற்கு வழிகாட்டுகிறீர்கள் என்ற உண்மையை நான் வலியுறுத்த விரும்பினேன் நீங்கள் மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்த முடிந்தால் தனிப்பட்ட சுகாதாரப் பழக்கங்களை வளர்ப்பது உருவாகிறது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிட முடியும் இரவில் நீங்கள் நன்றாக தூங்க முடியும் இவை அனைத்தும் உங்கள் மன அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதில் மிக முக்கியமான அம்சங்களாகும் E பின்னர் நீங்கள் இருபத்து நான்கு மணி நேரம் வேலை செய்யும் போது உங்கள் வேலையிலிருந்து அடிக்கடி இடைவெளி எடுக்க வேண்டும் அந்த எட்டு மணி நேரத்தை தூக்கத்திற்கு விட்டுவிடுங்கள் நீங்கள் பதின்மூன்று மணி நேரம் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களாவது இடைவேளை கொடுக்க வேண்டும் வெறுமனே வெளியே செல்லுங்கள் ஒரு கப் காபி குடிக்கவும் அல்லது வெளியே செல்லுங்கள் புல்வெளியில் எங்காவது மெதுவாக நடந்து செல்லுங்கள் அல்லது உங்கள் பால்கனியில் நின்று வெளியே இருக்கும் இயற்கையைப் பாருங்கள் இது உங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டும் திரும்பி வந்து உங்கள் வேலையைத் தொடருங்கள் எனவே இடைவேளைகள் உண்மையில் மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் அல்லது உங்கள் மனதில் மன அழுத்தத்தைக் குவிக்காது இப்போது மன அழுத்தத்திலிருந்து விரைவான நிவாரணத்திற்கான சில எளிய உதவிக்குறிப்புகளுடன் நான் முடித்தேன் குளிர்ந்த அல்லது சூடான குளியலை எடுத்துக்கொள்வது உங்கள் நண்பருடன் பேசுவது இயற்கையான சூழலில் வேலை செய்வது பிடித்த இனிமையான இசையைக் கேட்பது ஆழ்ந்த மூச்சு விடுவது பிடித்த திரைப்படத்தைப் பார்ப்பது அல்லது பிடித்த நாவல் அல்லது ஊக்கமளிக்கும் புத்தகங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட பக்கங்களை படிப்பது அவற்றில் சிலவற்றை நான் பாடத்திட்டம் முழுவதும் விவாதித்து வருகிறேன் ஒரு அமைதியான இடத்திற்குச் செல்வது அது நீங்கள் தியானம் செய்யக்கூடிய கோயில் அல்லது இடமாக இருக்கலாம் சிலருக்கு அது ஒரு மாலில் ஷாப்பிங் செய்வதாக கூட இருக்கலாம் இன்னும் சிலருக்கு அது அவர்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடுவதாக இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக எதுவும் மன அழுத்தத்தை வெல்லாது சிரிப்பதைத் தவிர எனவே சிரித்துக்கொண்டே இருங்கள் மேலும் மக்களை சிரிக்க வைக்கவும் எனவே அந்த வழியில் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தனிமனித உறவுகளில் மன அழுத்தத்தை சமநிலைப்படுத்த நீங்கள் முயற்சிப்பீர்கள் இப்போது இந்த வாரத்திற்கான நமது முக்கிய தலைப்பான பழக்கவழக்கங்களுக்கு வருவோம் இந்த வாரத்தில் குறிப்பாக நான் பழக்கவழக்கங்களை எவ்வாறு வரையறுக்க விரும்புகிறேன் என்பதைப் பார்ப்போம் அல்லது நமது மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பதன் ஒரு பகுதியாக இதைப் பார்ப்பதன் அடிப்படையில் நீங்கள் பழக்கவழக்கங்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த நேரத்தில் இதை நாம் ஏன் தீர்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம் சரி பின்னர் நான் பழக்கவழக்கங்களை மீண்டும் பார்க்கப் போகும் விதம் பொதுவான உளவியல் புத்தகங்களில் விவாதிக்கப்பட்ட விதம் அல்ல ஆனால் பின்னர் அது நிறைய நடைமுறை ஞானம் கொண்டது மற்றும் நமது நேர்மறை ஆற்றலை வழிநடத்த இந்த பழக்கத்தை நாம் எவ்வாறு சமாளிக்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கும் எதிர்மறையான விஷயத்தைக் கட்டுப்படுத்துவதற்கும் இப்போது இதில் நான் சொன்னது போல் பழக்கத்தை அடையாளம் காணவும் வரையறுக்கவும் முயற்சிப்பேன் பின்னர் குறிப்பாக நல்ல மற்றும் கெட்ட பழக்கங்களை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்பேன் இப்போது தொடங்குவதற்கு பழக்கம் என்றால் உங்களுக்கு என்ன அர்த்தமாகிறது இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்களுக்கு என்ன வகையான பழக்கவழக்கங்கள் உள்ளன அது உங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள்

என்னைப் பொறுத்தவரை அது ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி இணையத்திலிருந்து எனக்கு கிடைத்த இந்த படம் எனக்கு பிடிக்கும் அது நியூயார்க் டைம்ஸ் அல்லது வேறு சில செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டிருக்கலாம் இப்போது நீங்கள் அங்குள்ள படத்தைப் பார்த்தால் நீங்கள் ஒருவிதமான சக்கர சுவடியில் செல்வது போல் தெரிகிறது ஒரு வகையான பாதை கரடு முரடான பாதை அங்கு நீங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் நகர்கிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒருவித நகர்வை செய்கிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு உள்ளது நீங்கள் படிகள் ஏறுகிறீர்கள் ஆனால் பெரும்பாலும் இந்த நகர்வு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் எனவே பழக்கம் பழக்கத்தைப் பார்ப்போம் பின்னர் உங்களில் சிலருக்கு அல்லது உங்களில் பெரும்பாலோருக்கு பெரும்பாலான மக்களுக்கு பழக்கம் என்பது அவர்கள் பொதுவாக தன்னிச்சையாக தவறாமல் கவனம் செலுத்தாமல் செய்யும் ஒன்று அதைப் பற்றி சிந்திக்கவோ அல்லது கவலைபடாமல் செய்கிறீர்கள் சில நேரங்களில் அது முற்றிலும் தன்னுணர்வில்லாமல் செய்யப்படுகிறது நீங்கள் பழக்கத்தால் ஏதாவது செய்கிறீர்கள் என்று கூட உங்களுக்குத் தெரியாது இது நீங்கள் உருவாக்கிய வெறும் பழக்கம் பின்னர் அது உங்களுக்குத் தெரியாத ஒன்றைச் செய்ய வைக்கிறது சில உதாரணங்கள் படங்களைப் பாருங்கள் எடுத்துக்காட்டாக நகங்களைக் கடிப்பது சரி சில நேரங்களில் நீங்கள் அதை உணர்வுபூர்வமாக செய்ய மாட்டீர்கள் உளவியலாளர்கள் பதட்டம் அல்லது ஆர்வம் இல்லாதது போன்ற சில விஷயங்களை காரணம் கூறுவார்கள் பல விஷயங்களைக் கூறலாம் ஆனால் உளவியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நகங்களைக் கடிப்பது உண்மையில் ஒரு பழக்கம் அதேபோல் ஒருவரின் மூக்கை நோண்டுவதும் சரி மீண்டும் சில நேரங்களில் மக்கள் அதை வேண்டுமென்றே செய்கிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் அதை பொதுவெளியில் மற்றும் மற்றவர்களுக்கு முன் செய்கிறார்கள் என்று அவர்களுக்குத் தெரியாது சில குழந்தைகள் ஏன் சில குழந்தைகள் பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் பொதுவாக குழந்தைகள் அவர்களால் சாக்லேட் சாப்பிடுவதை எதிர்க்க முடியாது எனவே அவர்களுக்கு பல் வலி இருந்தாலும் அதைக் கட்டுப்படுத்துவது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் வீட்டில் சிறிய திருட்டுகள் சாக்லேட்டுகளைத் திருடுவதிலிருந்தோ கேக்குகளைத் திருடுவதிலிருந்தோ தொடங்குகின்றன அல்லது இந்த வகையான சுவையான உணவை திருடுவது இப்போது பழக்கம் என்பது நீங்கள் செய்யும் ஒன்று நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையில் அதை பெரும்பாலான நேரங்களில் அறியாமலேயே எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் செய்கிறீர்கள் எனவே பெரும்பாலான நேரங்களில் மக்கள் ஒரு பழக்கத்தை உருவாக்கி அதை எளிதில் நிறுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள் ஒரு பழக்கத்தை அவர்கள் விரும்பும் போது நிறுத்தலாம் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் இப்போது நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் இவை அனுமானங்கள் மற்றும் இந்த அனுமானங்களின் காரணமாக நாம் உண்மையில் நல்ல அல்லது கெட்ட பழக்கங்களை உருவாக்குகிறோம் ஆனால் பழக்கத்தைப் பற்றி நீங்கள் என்ன சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உண்மையில் பழக்கவழக்கங்களை உருவாக்குவது எளிது குறிப்பாக கெட்ட பழக்கங்களின் அடிப்படையில் உருவாக்குவது எளிது

சரி இப்போது நான் அதைப் பற்றி மேலும் சொல்வதற்கு முன் பழக்கவழக்கங்கள் என்றால் என்ன என்பதை உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன் பழக்கவழக்கங்களை நாம் எப்படி வரையறுக்க முடியும் பழக்கவழக்கங்கள் தூண்டுதல்களுக்கு நடத்தை ரீதியான பதில்கள் ஆகும் அதாவது உங்கள் உடல் உங்கள் வாய்மொழி சொற்களற்ற நகர்வு நடத்தை அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுவது மற்றும் அது ஒருவித தூண்டுதலுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறது சரி சுற்றுச்சூழலில் இருந்து தூண்டப்பட்ட ஒன்று நீங்கள் எப்படி அதற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் இப்போது பழக்கத்தைப் பற்றி சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அடிக்கடி மீண்டும் மீண்டும் செய்வது இந்த பதில்களை நடத்தை முறைகளை உருவாக்கி தானாகவே செயல்பட வைக்கும் இதன் பொருள் ஆரம்பத்தில் நீங்கள் சில பழக்கங்களை உருவாக்கத் தொடங்குகிறீர்கள் பின்னர் சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு தூண்டுதலைக் காணும் போதெல்லாம் பழக்கவழக்கங்கள் தானாகவே செயல்படத் தொடங்குகின்றன பின்னர் உங்கள் அமைப்பில் உங்கள் மூளையில் ஏதோ தூண்டப்படுகிறது பின்னர் அது ஒரு பதில் அல்லது எதிர்வினையை கொடுக்கிறது இப்போது அது தான் உண்மையில் பழக்கம் என்பது ஆனால் நான் படத்தில் வைத்துள்ளபடி அது உங்களை ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்கு ஒரு நடத்தை முறைக்கு சங்கிலியால் பிணைக்கிறது தப்பிக்க வழி இருக்கிறதா இல்லையா நல்ல பழக்கவழக்கங்கள் மற்றும் கெட்ட பழக்கவழக்கங்களின் அடிப்படையில் அதைப் பற்றி சிந்திப்போம் நான் சொன்னது போல் கெட்ட பழக்கங்களை உருவாக்குவது எளிது ஆனால் நல்ல பழக்கங்களை உருவாக்குவது கடினம் கெட்ட பழக்கங்களை நிறுத்துவது கடினம் நினைவில் கொள்ளுங்கள் கெட்ட பழக்கங்களை உருவாக்குவது எளிது ஆனால் கெட்ட பழக்கங்களை நிறுத்துவது கடினம் அவை எளிதில் உருவாகின்றன ஆனால் அந்த கெட்ட பழக்கம் அவை மிகவும் கடினமாக இறக்கின்றன அவை உங்களிடம் இருந்து எளிதாக போகாது எடுத்துக்காட்டாக புகைபிடிப்பதை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது இது பள்ளி நாட்களில் அல்லது கல்லூரி நாட்களில் ஒரு வேடிக்கையாகத் தொடங்குகிறது பின்னர் அது தொடர்கிறது திருமண காலம் வரை என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் திருமணத்திற்கு முன்பே பையன் உண்மையில் அந்தப் பெண்ணைக் காதலித்திருக்கிறான் அந்தப் பெண் பையனிடம் இப்படிச் சொல்கிறாள் நீங்கள் இந்த பழக்கத்தை நிறுத்தாவிட்டால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை சரி இப்போது அந்த நபர் உண்மையில் இந்த சூழ்நிலையில் இப்படி சிந்திக்கிறான் சரி அதை நான் விட்டுவிடுகிறேன் ஆனால் அவர் அதை மிகவும் கடினமாக கருதுகிறார் ஆனால் மிகவும் உணர்ச்சிபூர்வமான கட்டாய சூழ்நிலை காரணமாக அவர் அதை நிறுத்துகிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ளது பின்னர் அவர் ஒரு முறை தனது பழைய நண்பர்களை சந்திக்கிறார் பின்னர் அவர்கள் ஒரு விருந்தில் உள்ளனர் பின்னர் யாரோ அவரிடம் ஓ இப்போது எல்லாம் உங்களுக்காக சீரமைக்கப்பட்டுவிட்டது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் ஏன் கொஞ்சம் சிகரெட் பிடிக்கக் கூடாது என்று கூறுகிறார் இப்போது இந்த கட்டத்தில் சில பழைய பழக்கங்களை நிறுத்துவது கடினமாக இருக்கும் அது மெதுவாக இறக்கின்றன குறிப்பாக கெட்ட பழக்கங்கள் பெரும்பாலும் அந்த நபர் தூண்டப்படுகிறார் மற்றும் பின்னர் அவர் அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் பிஞ்ச் புகைபிடிப்பதைத் தொடர வேண்டும் எனவே முன்பு அவர் இரண்டு சிகரெட்டுகளை புகைத்தார் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் இப்போது அவர் ஐந்து ஆறு சிகரெட்டுகளை புகைக்கலாம் அவர் இதை புகைபிடிப்பதை தவறவிட்ட நேரத்தை ஈடுசெய்வது போல எனவே இந்த கெட்ட பழக்கங்கள் குறிப்பாக அவை மெதுவாக இறக்கின்றன பின்னர் அவை வெளிப்படலாம் பின்னர் அவை சிறிது நேரம் பனிப்பாறையைப் போல இருக்கின்றன எனவே நாம் அதை சமாளிக்க வேண்டும் இப்போது இது போன்ற கெட்ட பழக்கங்களுக்குச் செல்வதற்கு முன்பு நான் எந்த வகையான கெட்ட பழக்கங்களைப் பற்றி பேசுகிறேன் அல்லது நெறிமுறை அல்லது தார்மீகத்தைப் பற்றி யோசிக்கிறேனா அல்லது நல்லது கெட்டது பற்றி எனக்கு என்ன வகையான சிந்தனை இருக்கிறது நல்ல மற்றும் கெட்ட பழக்கவழக்கங்கள் என்னவென்று உங்களுக்கு எப்படித் தெரியும் நான் எந்த வகையான மத அல்லது தார்மீக அல்லது எந்த அர்த்தத்தையும் கொடுக்கவில்லை எது நல்லது அல்லது கெட்டது என்று ஆனால் பின்னர் அடையாளம் காண சில வழிகாட்டும் கொள்கைகளை நாம் கொண்டிருக்கலாம் நல்ல பழக்கவழக்கங்களை உருவாக்குவது எது கெட்ட பழக்கங்களை உருவாக்குவது எது என்பதை அடையாளம் காண இப்போது நான் அடையாளம் கண்ட சில கொள்கைகள் இவை முதல் ஒன்றைப் பாருங்கள் கெட்ட பழக்கங்களுக்கு பெரிய முயற்சிகள் மன உறுதி மற்றும் உந்துதல் தேவையில்லை அதை உருவாக்க அல்லது பராமரிக்க அதாவது நல்ல பழக்கங்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படும் விருப்ப சக்தி மற்றும் ஊக்கம் தேவை அதற்கு ஒப்பிடுகையில் கெட்ட பழக்கங்களை உருவாக்க அல்லது பராமரிக்க அத்தகைய முயற்சிகள் தேவையில்லை எடுத்துக்காட்டாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம் எனவே எடுத்துக்காட்டாக உதாரணமாக எந்த வகையான ஜங்க் உணவு சிப்ஸ் நீங்கள் திரைப்படங்களைப் பார்க்கும்போது சரி பிரெஞ்சு ஃபிரைஸ் அல்லது எந்த எண்ணெய் பொருட்களையும் சாப்பிடுவது உங்களுக்கு எளிதானது குறிப்பாக நீங்கள் ஒருவருடன் பேசும்போது நீங்கள் ஆர்வத்துடன் சில செயல்களில் ஈடுபடும்போது நீங்கள் ஜங்க் உணவை சாப்பிடுகிறீர்கள் என்று கூட நீங்கள் நினைக்கவில்லை இது எளிதில் உருவாகிறது பின்னர் மெதுவாக நீங்கள் அதை சாப்பிட ஒரு ருசியை வளர்த்துக் கொள்கிறீர்கள் பின்னர் அது தொடர்கிறது நான் பேசிய இரண்டாவது கொள்கையைப் பாருங்கள் பெரும்பாலும் நல்ல பழக்கங்களுடன் ஒப்பிடும்போது உங்கள் கெட்ட பழக்கங்களை மற்றவர்களிடமிருந்து மறைக்க விரும்புகிறீர்கள் நல்ல பழக்கவழக்கங்களைப் பொறுத்தவரை உங்கள் நல்ல பழக்கங்களைப் பற்றி நீங்கள் பெருமைப்பட விரும்புகிறீர்கள் எனவே உங்கள் கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் உங்கள் கல்லூரியில் ஒரு புகழ்பெற்ற மாணவராக மாறினீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் சில பதக்கங்களை வென்றீர்கள் பின்னர் நீங்கள் பதக்கங்களைக் காட்ட விரும்புகிறீர்கள் நான் கடினமாக உழைத்தேன் பின்னர் நான் பயனடைந்தேன் என்று நீங்கள் மக்களுக்குச் சொல்ல விரும்புகிறீர்கள் ஒரு நாளில் பன்னிரண்டு மணி நேரம் தொடர்ந்து படிக்கும் இந்த பழக்கத்தை நான் வளர்த்துக் கொண்டேன் பின்னர் நான் இந்த மருத்துவ தேர்வில் தேர்ச்சி பெற்றேன் இந்த ஜி இ தேர்வில் வெற்றி பெற்றேன் நான் இந்த முதல் பரிசை வென்றேன் இப்போது நீங்கள் உருவாக்கிய இந்த நல்ல பழக்கங்கள் அனைத்தையும் நீங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் ஆனால் கெட்ட பழக்கத்தைப் பொறுத்தவரை யாராவது அதைப் பற்றி அறிந்தவுடன் நீங்கள் மிகவும் சங்கடமாக அல்லது குற்ற உணர்ச்சியுடன் உணர்கிறீர்கள் உதாரணமாக உங்கள் அடிமைத்தனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் யாரோ ஒருவர் தாய் அல்லது வாழ்க்கைத் துணைக்கு தெரியாமல் குடிக்கிறார் சரி இப்போது தாய் அல்லது மனைவி அதைப் பற்றி தெரிந்துகொள்ளும்போது அவர் உண்மையில் ஒரு பொய்யை சொல்ல விரும்புகிறார் அல்லது அவர் எங்காவது சென்றதாக பாசாங்கு செய்ய விரும்புகிறார் ஆனால் நண்பர்கள் அதைச் செய்து கொண்டிருந்தனர் அல்லது சில மதுபானங்களை உட்கொண்டனர் எனவே வீட்டிற்குள் நுழையும் போது அவர் உண்மையில் குடித்திருக்கவில்லை என்பதை மறைக்க ஏதாவது சாப்பிட விரும்புகிறார் இப்போது எந்த வகையான அடிமைத்தனமும் குடிப்பது மட்டுமல்ல பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடாத ஒன்று என்று நீங்கள் நீங்கள் நினைத்தால் இது ஒரு மோசமான விஷயம் என்று உங்களுக்குத் தெரியும் ஒரு கொள்கை என்னவென்றால் நீங்கள் பொதுவாக அதை மற்றவர்களிடமிருந்து மறைக்க விரும்புகிறீர்கள் உதாரணமாக திருடுவது சரி எனவே மக்கள் திருடுகிறார்கள் ஆனால் யாராவது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்று அவர்களுக்குத் தெரிந்தால் கடையில் எதையாவது திருடுவது போல நான் கடைகளைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் கொடுக்கும் ஒரே தண்டனை இது போன்றது அவர்கள் திருடும் போது அவர்களிடம் மறைக்கப்பட்ட கேமராக்கள் உள்ளன பின்னர் அவர்கள் அந்த நபரைப் பிடிக்கிறார்கள்

பின்னர் அந்த நபர் கவுண்டரை அடையும் நேரத்தில் அவர்கள் அந்த நபரைப் பிடிக்கிறார்கள் புகைப்படத்துடன் அவர்கள் அதை தங்கள் முன் அறிவிப்பு பலகையில் காட்டுகிறார்கள் அல்லது செய்தித்தாளுக்கு அனுப்புகிறார்கள் எனவே அவர்கள் கொடுக்கும் தண்டனை இதுதான் எனவே இது உண்மையில் அந்த நபரை சங்கடப்படுத்துகிறது இது உண்மையில் அந்த நபரினுள் குற்ற உணர்வை கூட ஏற்படுத்துகிறது எனவே கெட்ட பழக்கங்கள் என்பது நீங்கள் உண்மையில் குற்ற உணர்வை உணரும் ஒன்று அதேசமயம் நல்ல பழக்கவழக்கங்கள் நீங்கள் அதைப் பற்றி குற்ற உணர்ச்சி கொள்ளவில்லை இப்போது மூன்றாவது கொள்கையைப் பாருங்கள் எந்தவொரு கெட்ட பழக்கத்தையும் நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது எனவே உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் நான் திருடுகிறேன் நான் ஒரு நிபுணன் பின்னர் மக்களுக்குத் தெரியாது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் நீங்கள் கையும் களவுமாக பிடிபடுவீர்கள் மற்ற எடுத்துக்காட்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருந்தால் பின்னர் தொடர்ந்து புகைப்பிடிப்பவர் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் அதை சிறிது நேரம் மறைக்கலாம் ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு மக்கள் அதை உங்கள் முகத்திலிருந்து கண்டுபிடித்துவிடுவார்கள் மக்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் பார்ப்பார்கள் நீங்கள் அடிக்கடி இருமுவதை அவர்கள் அறிவார்கள் உண்மையில் இந்த புகைபிடித்தல் உங்களைக் கொல்கிறது என்பதைக் குறிக்கும் சில அறிகுறிகள் உங்களிடம் உள்ளன அதற்கும் மேலாக உங்கள் உடல் மொழி உங்களிடம் உள்ள பெரும்பாலான கெட்ட பழக்கங்களையும் வெளிப்படுத்தும் எளிய உதாரணம் என்னவென்றால் நீங்கள் இரவில் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து தூங்கவில்லை என்றால் காலையிலேயே மக்கள் பார்ப்பார்கள் சிலருக்கு முகம் பருமனாக மாறும் சிலருக்கு அது சுருங்கிவிடும் எந்த வகையிலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை அவர்கள் கவனிப்பார்கள் எனவே அவர்களால் தெளிவாக பார்க்க முடியாது எல்லாம் மங்கலாகத் தெரிகிறது எனவே முகமே அதிக சுருக்கங்களைப் பெறுகிறது சரி குறிப்பாக கண்களுக்குக் கீழே இந்த வகையான வளைவு உள்ளது இது அந்த நபருக்கு இரவு ஒரு தொந்தரவாக இருந்தது என்பதைக் குறிக்கிறது சில காரணங்களால் தொலைக்காட்சியைப் பார்ப்பதன் மூலம் அல்லது அது எதுவாக இருந்தாலும் அந்த நபர் தூங்கவில்லை எனவே நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தையும் நீண்ட காலத்திற்கு மற்றவர்களால் மிக எளிதாக பார்க்க முடியும் இப்போது நான் கொடுத்த இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பாருங்கள் எனவே கெட்ட பழக்கங்களை உருவாக்குவது மிகவும் எளிதானது நல்ல பழக்கங்களை உருவாக்குவது மிகவும் கடினம் இப்போது கெட்ட பழக்கங்கள் நீங்கள் ஒரு நாற்காலியில் அல்லது ஒரு படுக்கையில் அல்லது ஒரு மேஜையில் வீசும் ஆடை போன்றது அல்லது காகிதங்களை நீங்கள் மேசையில் வீசுவது போல எனவே ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்றை வீசுகிறீர்கள் பின்னர் இன்னும் ஒன்றை வீசுவது ஒரு பொருட்டல்ல என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மேலும் இரண்டை வீசுவது ஒரு பொருட்டல்ல அது பெரிய குவியலாக மாறும் வரை உங்கள் நேரத்தின் முழு பகுதியையும் நீங்கள் செலவழிக்கும் வரை அதை சுத்தம் செய்வது மிகவும் கடினம் பழக்கவழக்கங்கள் அப்படிப்பட்டது நீங்கள் உங்கள் மேசையில் குவித்து வைத்திருக்கும் காகிதங்கள் அல்லது நீங்கள் அதை தவறாமல் சுத்தம் செய்யாவிட்டால் உங்களுக்குத் தெரியாமல் விசிறியில் குவிந்து கொண்டிருக்கும் தூசி எனவே அது குவிந்து கொண்டே இருக்கும் பின்னர் அது அங்கேயே இருக்கும் பின்னர் நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு அதிக நேரம் எடுக்காது ஆனால் நீங்கள் ஆறு மாதங்களுக்கு அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்தால் எனவே நீங்கள் அதை அகற்ற வேண்டும் பின்னர் அதை உண்மையில் சுத்தம் செய்ய அதிக நேரம் எடுக்கும் எனவே பழக்கம் இது போன்றது மெதுவாக உருவாகிறது படிப்படியாக தொடர்கிறது ஆனால் அது நீண்ட நேரம் உங்களுடன் இருக்கும் கெட்ட வழக்கங்களை பார்த்தால் இப்போது நல்ல பழக்கவழக்கங்களைப் பற்றி என்ன நல்ல பழக்கங்களை உருவாக்குவது மிகவும் கடினம் என்று நான் சொன்னேன் உதாரணங்களைப் பாருங்கள் நல்ல பழக்கவழக்கங்கள் தங்கத்தை சுத்திகரிப்பது போன்றது எனவே நீங்கள் தங்கத்தை சுத்திகரிக்கும் போது என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அதை உண்மையில் எரிப்பதன் மூலம் தூய்மைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அதை உலைக்குள் வைக்கிறீர்கள் நீங்கள் அதை எரிக்கிறீர்கள் இதனால் அசுத்தங்கள் அகற்றப்படுகின்றன பின்னர் அவற்றை தூய பிஸ்கட்டுகளாக உருவாக்குகிறீர்கள் இப்போது ஒரு மனிதனுக்கு இந்த சுத்திகரிப்பு மிகவும் வேதனையானது நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளத் தொடங்கும் போது இது ஒரு பொன்னான பழக்கம் போன்றது இது உண்மையில் மிகவும் வேதனையான பணி தொடங்க கடினமான பணி ஆனால் நான் அதை தங்கத்துடன் ஒப்பிட்டதால் அது பின்னர் உங்களுக்கு அதிக வெகுமதியைத் தரும் நிலக்கரியிலிருந்து வைரம் தயாரிப்போடு கூட ஒப்பிடுவதன் மூலம் அதை உருவாக்குவது மிகவும் கடினம் என்ற அடிப்படையில் நல்ல பழக்கங்களை நீங்கள் ஒப்பிடலாம் எனவே வைரம் என்பது நிலக்கரியிலிருந்து மட்டும் தயாரிக்கப்படுவதில்லை எனவே அவர்கள் அதை வெட்ட வேண்டும் அவர்கள் அதை மெருகூட்ட வேண்டும் எனவே அவர்கள் அதை அடிக்க வேண்டும் எனவே அவர்கள் அதை அந்த குறிப்பிட்ட வடிவத்திற்கு கொண்டு வரவேண்டும் இதனால் நீங்கள் வைரத்தின் துல்லியத்தையும் அதன் தூய்மையையும் பெறுவீர்கள் எனவே இது ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குகிறது எனவே ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க நீங்கள் இந்த அழுத்தத்தையும் வேதனையான கடினமான நேரங்களையும் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அது உருவானவுடன் அது உங்களுடன் தங்கம் அல்லது வைரம் போல இருக்கும் வெள்ளியைப் போலவே நீங்கள் அதை மெருகூட்ட வேண்டும் நான் உன்னத உலோகங்களுடன் ஒப்பிடுகிறேன் ஆனால் நீங்கள் அதை நல்ல பழக்கங்களுடன் ஒப்பிட விரும்பினால் வேறு எந்த உலோகத்திற்கும் இது பொருந்தும் தாமிரம் அல்லது எதையும் கூட சொல்லலாம் நீங்கள் அதை மெருகூட்ட வேண்டும் நீங்கள் அதை பராமரிக்க வேண்டும் நல்ல பழக்கங்கள் அவை உண்மையில் பொன்னானவை அவை உண்மையில் வைரங்களைப் போன்றவை ஆனால் இருப்பினும் அதற்கு பராமரிப்பு தேவை நீங்கள் அதை மெருகூட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இதனால் அது அழகாக இருக்கும் ஆனால் அதை மெருகூட்டி தொடர்ந்து சுத்தம் செய்யாவிட்டாலும் அதன் மதிப்பை ஒருபோதும் இழக்கப் போவதில்லை இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதையைச் சொல்வதன் மூலம் இதை முடிக்கிறேன் பின்னர் அதை அடுத்ததிலும் தொடருவேன் இது கெட்ட பழக்கங்களை அடையாளம் காண்பது பற்றியது சரி இது மகனுக்கும் தந்தைக்குமிடையே நடந்த கதை இப்போது மகன் என்ன செய்தான் அவர் மிகவும் குறும்புத்தனமான பையன் அவர் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு கெட்ட பையன் என்று நீங்கள் கூறலாம் பின்னர் அவர் நிறைய தவறான செயல்களைச் செய்து கொண்டிருந்தார் எனவே அவர் மற்றவர்களை அடிக்கத் தொடங்கினார் அவர் தவறான வார்த்தைகளைப் பயன்படுத்தத் தொடங்கினார் அவர் திருடத் தொடங்கினார் பொதுவாக ஒரு தந்தை சகித்துக் கொள்ள முடியாத அனைத்து வகையான தவறான செயல்களையும் செய்யத் தொடங்கினார் ஆனால் இந்த தந்தை அவர் என்ன செய்கிறார் என்பதை மகனுக்கு உணர்த்துவதற்காக அவர் என்ன செய்தார் மகன் செய்த ஒவ்வொரு கெட்ட செயலுக்கும் ஒவ்வொரு தவறுக்கும் தந்தை சென்றார் பின்னர் அவர் ஒரு ஆணியை எடுத்து அதை ஒரு சுவரில் அடித்தார் ஒரு அறையில் கடை அறை சுவரில் அவர் அதை காலியாக வைத்திருந்தார் பின்னர் மகன் ஒரு தவறைச் செய்யும்போது அல்லது ஒரு தவறான செயலைச் செய்யும்போது அல்லது ஏதேனும் மோசமான செயலைச் செய்யும்போது ஒவ்வொரு முறையும் சுவரில் ஆணியடித்தார் இப்போது மகன் வளர்ந்தான் அவன் வேறு பல தவறான செயல்களைச் செய்வதில் வளர்ந்தான் அவன் கிட்டத்தட்ட ஒருவரைக் கொன்றான் பின்னர் அவரது காதலுக்கு பதில் கொடுக்க மறுத்த ஒரு பெண் அவர் மிகவும் ஆக்ரோஷமாக சென்று அவளை துன்புறுத்தினார் பின்னர் அவரது தந்தை தலையிட்டார் பின்னர் அவர் நல்ல காரியத்தைச் செய்யவில்லை என்று அவர் கூறினார் பின்னர் அவர் தனது தந்தை சென்று சுவரில் ஆணியை அடிப்பதை கண்டார் பின்னர் அவர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் பின்னர் தந்தை நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறும் உங்கள் ஒவ்வொரு கெட்ட பழக்கத்திற்கும் நான் சுவரில் ஒரு ஆணியை அடித்துக்கொண்டிருந்தேன் மகன் மிகவும் உணர்ச்சிபூர்வமாக ஆனான் எனவே சுவர் நகங்களால் நிரம்பியிருந்ததால் அவர் வேதனையுடன் திகைத்தார் எனவே அவர் தந்தையிடம் கேட்டார் நான் இவ்வளவு செய்திருக்கிறேனா ஆம் நீ செய்த ஒவ்வொரு தவறான மோசமான விஷயத்திற்கும் நான் ஒரு ஆணியை அடித்தேன் எனவே மகன் தான் தவறான செயல்களின் அடிப்படையில் இவ்வளவு செய்துவிட்டார் என்பதை உணர்ந்தார் எனவே அவர் தனது தந்தையிடம் ஒரு வழி இருக்கிறதா என்று கேட்டார் எனவே தந்தை நீங்கள் ஒரு காரியத்தைச் செய்ய முடியும் என்று கூறினார் நீங்கள் அதைப் பற்றி உண்மையில் மோசமாக உணர்ந்தால் நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் நான் சொல்வது நீங்கள் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் செய்கிறீர்கள் நீங்கள் நல்ல செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் எனவே நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு நல்ல பழக்கத்திற்கும் நான் அகற்ற முயற்சிப்பேன் எனவே நீங்கள் உங்கள் கெட்ட பழக்கத்திற்கு பதிலாக நல்ல பழக்கத்தை உருவாக்குங்கள் உங்கள் கெட்ட செயலுக்கு பதிலாக நல்ல செயலைச் செய்யுங்கள் எனவே நான் ஆணியை ஒவ்வொன்றாக அகற்றுவேன் எனவே நாட்கள் கடந்தன தந்தை ஒவ்வொன்றாக அகற்றிக்கொண்டிருந்தார் மகன் மாறினான் பொய் சொல்வதை நிறுத்திவிட்டான் மற்றவர்களுடன் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டான் அவர் மிகவும் நல்லவராக மாறினார் உண்மையில் அவர் மாறினார் அவர் ஒரு நல்ல அதிகாரி ஆனார் பின்னர் அவர் முன்னேற்றம் அடைந்தார் பின்னர் அவர் ஒரு சி ஈ ஓ ஆனார் பின்னர் அவர் துன்புறுத்திய அதே பெண்ணிடம் சென்றார் அவர் மன்னிப்பு கேட்டார் அவளிடம் மன்னிப்பு கேட்டார் எனவே இந்த பையன் முற்றிலும் மாறிவிட்டார் என்பதை அவள் உணர்ந்தாள் அவள் அவனை ஏற்றுக்கொண்டாள் அவர் அவளை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது பின்னர் ஆரம்பத்தில் இருந்தே அவர் இவ்வாறு நினைத்தார் அவர் தன்னைப் போல குழந்தையை வளர்க்க மாட்டார் என்று பின்னர் அவர் தொண்டு நிறுவனத்திற்கு நிறைய பணம் செலவழித்தார் அவர் ஒரு மருத்துவமனையை கட்டினார் அவர் ஒரு கோயிலைக் கட்டினார் பின்னர் முழு நாடும் இந்த நபரைப் பற்றி அறிந்தது பின்னர் தந்தை மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மகனும் நினைத்தார் அவர் செய்த எந்த மோசமான செயல்களுக்கும் முற்றிலும் திருத்தங்களைச் செய்தார் பின்னர் அவர் தனது தந்தையிடம் கேட்டார் தந்தையே நீங்கள் எத்தனை ஆணிகளை அகற்றினீர்கள் அவர் கூறினார் மகனே கடைசியாக நீங்கள் கோயிலைக் கட்டியபோது நான் கடைசி ஆணியை அகற்றினேன் ஓ சரி வாருங்கள் பார்ப்போம் என்று அவர் கூறினார் பின்னர் அவர்கள் சென்று பார்த்தனர் மீண்டும் மகன் அதிர்ச்சியடைந்தார் ஏனென்றால் தந்தை ஆணிகளை அகற்றியிருந்தாலும் துளைகள் இன்னும் இருந்தன சரி சுவர் இன்னும் அடிக்கப்பட்ட ஆணிகளின் துளைகளை கொண்டிருந்தது இன்னும் அவைகள் சற்று அசிங்கமாக இருந்தன இப்போது மகன் தந்தையிடம் கேட்டான் அப்பா நான் முற்றிலும் மாறிவிட்டேன் நான் மனிதகுலத்திற்கு நிறைய நல்ல விஷயங்களைச் செய்தேன் பின்னர் எனக்கு இனி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அந்த விஷயங்களைப் பற்றி என்னால் சிந்திக்க கூட முடியாது நான் முற்றிலும் மாற்றப்பட்ட நபர் ஆனால் இது எதைக் குறிக்கிறது அப்பா சொன்னார் மகனே இது என்ன குறிக்கிறது என்றால் நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை உருவாக்கி அதற்கேற்ப நீங்கள் செயல்படுகிறீர்கள் உங்கள் கெட்ட பழக்கத்தின் அடிப்படையில் உங்கள் செயலைச் செய்கிறீர்கள் பின்னர் அதை நல்ல பழக்கங்களால் மாற்ற விரும்புகிறீர்கள் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் செய்த கெட்ட பழக்கங்கள் தவறான செயல்களின் அடிப்படையில் செய்யப்பட்டன எனவே அந்த செயல்கள் என்றென்றும் இருக்கும் நீங்கள் அதை வேறு சில நல்ல செயல்களால் மாற்ற முயற்சி செய்யலாம் ஆனால் நீங்கள் தடங்களை முற்றிலுமாக அழிக்க முடியாது எனவே கெட்ட பழக்கங்கள் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கின்றன சரி எனவே நீங்கள் அதை முழுமையாக விட்டுவிட முடியாது எனவே அடையாளங்கள் இன்னும் அங்கு நினைவூட்டுகின்றன மற்றும் இது மிகவும் முக்கியமானது அதனால்தான் நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை உருவாக்கும் போதெல்லாம் மற்றும் பின்னர் நான் அதை மாற்றுவேன் நான் அதை ஒரு நல்ல பழக்கத்தால் மாற்றுவேன் என்று நீங்கள் நினைக்க முடியாது ஆனால் அந்த கெட்ட பழக்கத்துடன் நீங்கள் செய்திருக்கக்கூடும் செயல் அதனால் அது அங்கேயே இருக்க வாய்ப்புள்ளது நீங்கள் அதை மாற்ற முடியாது அதனால் கெட்ட பழக்கத்தின் அந்த வடு இருக்கும் மற்றும் அதை அகற்ற முடியாது எனவே அதை மனதில் கொள்ளுங்கள் அதை மனதில் கொண்டு நான் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் நீங்களே உங்களை பாருங்கள் பின்னர் சுயபரிசோதனை செய்யுங்கள் உங்களுக்கு கிடைத்த கெட்ட பழக்கங்களை அடையாளம் காணவும் நீங்கள் அவற்றை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் தனியாக உட்கார்ந்து பின்னர் உங்களுக்கு எத்தனை கெட்ட பழக்கங்கள் உள்ளன எத்தனை நல்ல பழக்கங்கள் உள்ளன என்பதைக் கவனியுங்கள் நீங்கள் எத்தனை நல்ல பழக்கங்களை பின்பற்றலாம்என்பதை கவனியுங்கள் இந்த வகையான சிந்தனையை வைத்திருங்கள் பின்னர் அடையாளம் காணவும் அடுத்த சொற்பொழிவில் நான் நல்ல பழக்கவழக்கங்கள் மற்றும் கெட்ட பழக்கவழக்கங்களின் அடிப்படையில் மேலும் அடையாளம் காண்பதைத் தொடருவேன் உங்களிடம் உள்ள இந்த கெட்ட பழக்கங்களை அடையாளம் காண்பதே முதல் படி மற்றும் அடுத்த படி அவற்றை நல்ல பழக்கவழக்கங்களின் அடிப்படையில் மாற்றுவதாகும் எனவே அதைப் பற்றி சிந்தியுங்கள் அடுத்த விரிவுரையில் நான் உங்களைச் சந்திப்பேன் நன்றி